பேரழிவு மீட்பு மற்றும் மீண்டும் உருவாக்கும் இந்த பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தொழில்கள் மற்றும் பேரழிவு அபாய குறைப்பு பற்றி காணப்போகிறோம் சுனாமி மீட்புப்பணி வரை தன்னார்வ அமைப்புகளின் அடிப்படையில் அல்லது எந்தவொரு மேம்பாட்டு முகவரி மூலமாகவோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக ஏராளமான தொழில் வல்லுனர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவே பல தொழில்முறை இளைஞர்கள் மற்றும் தனிநபர்கள் அல்லது குழுக்கள் கூடி ஒரு பேரழிவின் உடனடி தாக்கத்தின் கீழ் ஈடுபட முயற்சித்து வருகின்றனர் அவர்கள் ஈடுபட முயற்சிக்கவும் மற்றும் ஒருவித உதவிக்கு பங்களிப்பு முயற்சியும் செய்கின்றனர் ஆனால் குறிப்பாக கட்டப்பட்ட சூழலிலிருந்து அல்லது சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்தில் பேச முயற்சிக்கின்றோம் இந்த பெரிய குடைக்குள் பல்வேறு துறைகள் உள்ளன நான் தேவனம்பட்டினம் கிராமத்தில் இருந்தபோது என் சொந்த அனுபவம் மற்றும் நான் ஒரு சில மீனவர் கிராமங்களை ஆவணப்படுத்தி கொண்டிருந்தேன் பல பல் மருத்துவர்கள் கூட சிறிய மீனவர் ஹேம்லட் களில் அதன் புணரமைப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் அவர்கள் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து கொண்டிருந்தனர் இதன் பொருள் என்னவென்றால் அவரது மருத்துவத் தொழிலை தவிர ஒரு மருத்துவ அமைப்பு கூட வேறு விதத்தில் எவ்வாறு ஈடுபடுகிறார் என்பது உண்மையில் உங்களுக்கு தெரியும் மேலும் ஒரு பக்கம் வேறுபட்ட தொழில் எவ்வாறு தங்குமிடம் செயல்பட பங்களிக்கிறது என்பதைப் பார்ப்பது உற்சாகமாகவும் இருக்கிறது மற்றொரு புறத்தில் தொடர்புடைய தொழில்கள் மற்றும் தொடர்புடைய செயல்முறைகள் எவ்வாறு விவாதங்களில் இல்லை என்பதையும் நான் பார்க்க வேண்டும் அந்த வகையில் ஒரு பொறியாளரின் பங்கு என்ன ஒரு கட்டிட கலைஞரின் பங்கு என்ன ஒரு மதிப்பீட்டாளரின் பங்கு என்ன போன்ற பல்வேறு தொழில்கள் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைத்து செயல்படுவதை காணலாம் எனவே இந்த தொழில்முறை நிபுணர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சிறப்பாக மீண்டும் கட்டமைக்க பங்கேற்கிறார்கள் இந்த வாசகத்தை புரிந்துகொள்வதற்கும் ஒவ்வொரு தொழிலின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் பாத்திரங்கள் மற்றும் பொறுப்புகளை வகைப்படுத்தவும் அவை எவ்வாறு பேரழிவு அபாய குறைப்புக்கு பங்களிக்க முடியும் என்பதோடு கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் நடைமுறையில் அதிக கவனம் செலுத்துகின்றன கார்ப்பரேட்டுகள் மற்றும் மனித மனிதாபிமான அடிப்படையில் பணிபுரியும் அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் ஒரு வழிகாட்டி உள்ளது லண்டனில் வெஸ்ட்மின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தில் Max Lock Center in University of Westminster London உள்ள மாக்ஸிலாக் சென்டர் இதை உருவாக்கியது அந்த நேரத்தில் நான் எனது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு செய்து கொண்டிருந்தேன் எனது மேற்பார்வையாளர் டோனி லாயிட் ஜோன்ஸ் மற்றும் அவரது குழுவினர் மனிதாபிமான நிறுவனங்களுக்கு வழிகாட்டி புத்தகத்தை வழங்கினார் யாருக்கு இப்போது பங்கு இது நீங்கள் பார்க்கும் அறிக்கை பேரழிவு குறைப்பு மற்றும் பதிலில் கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தொழில்கள் இந்த வழிகாட்டி பல சவால்களை குறிப்பிட்டுள்ளது உதாரணத்திற்கு இது பல்வேறு கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தொழில்களையும் இது வழங்கும் சிக்கலையும் முன்வைக்கிறது ஏனெனில் நீங்கள் ஒரு கட்டிடக் கலைஞரை ஒரு திட்டம் தீட்டுபவரை காணலாம் ஒரு திட்டம் தீட்டி பவர் மற்றும் பொறியியலாளராக மாறிய கட்டிடக் கலைஞரை காண இயலும் தொழில் வல்லுனர்களின் பங்களிப்பையும் அதன் அளவையும் சார்ந்த அளவில் புரிந்துகொள்வதற்கான மிகவும் சிக்கலான சூழ்நிலை ஒவ்வொரு தொழிலும் என்ன செய்கிறது மற்றும் அவர்கள் ஒருவர்எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதைப் பற்றிய துல்லியமான புரிதல் இருக்காது நம்மால் கட்டமைக்கப்பட்ட சுற்று சுற்றி குறிப்பு கட்டிடக்கலை கணக்கு சமநிலை சமநிலைப்படுத்த உள்ளது ஆனால் நம் அன்றாட நடைமுறையில் குறிப்பாக பேரழிவு மீட்பு திட்டங்களிலும் இது எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் எவ்வாறு கணக்கெடுப்பில் இருந்து அறிவை உண்மையில் எடுத்துச் செல்ல முடியும் மற்றும் கட்டிடக்கலை நடைமுறையில் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்பது ஒரு கேள்வியாக உள்ளது இதன் வரம்பு மற்றும் உண்மையில் அகதியை பெற்ற சர்வேயர் யார் அவருடைய பங்கு என்ன மற்றும் ஒரு சிறிய பங்களிப்பை கொண்ட ஒரு நபர் அவரது பங்கு என்ன என்பதையும் குறிப்பிடுவது மிகவும் கடினமான செயல் இங்கு அனைத்து முறைகளும் ஒன்றுக்கொன்று ஒருங்கிணைத்து உள்ளன கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பு பொறியியல் சார்ந்தது எனவே இந்த ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும் வெவ்வேறு பிரிவுகளை சேர்ந்த பயிற்சியாளர்களின் குழுக்களை ஒன்றிணைப்பது மிகவும் அவசியம் ஒன்றாக பணியாற்ற வேண்டிய ஒரு பெரிய தேவை எங்கு உள்ளது மேலும் அகவலின் பற்றாக்குறை மற்றும் அமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பயிற்சியாளர்களை தனிநபர் அல்லது குழு பணி அடிப்படையில் எவ்வாறு பயன்படுத்துவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பொருத்தமான நிபுணத்துவம் மற்றும் அனுபவம் பற்றி தெரிந்து கொள்வது உண்மையில் அவரிடம் என்ன வகையான தகவல் உள்ளது என்பதை ஒருவர் பார்க்க வேண்டும் குறிப்பாக ஒருவர் ஏதேனும் ஒரு நிறுவனத்தை பணியமர்த்த வேண்டும் அல்லது எதையாவது ஆவணப்படுத்த அல்லது வாழ்விட மேப்பின் பயிற்சியை செய்ய கட்டிட கலைஞர்கள் அல்லது திட்டமிடுபவர்கள் குறுவை உருவாக்க வேண்டும் ஒருவர் எந்த வகையான பொருத்தமான நிபுணத்துவத்தை பார்க்க வேண்டும் அதை பார்க்க ஒருவிதமான பொருத்தமான அனுபவம் தேவை ஐக்கிய நாடுகள் சபை U P அல்லது ஆகாகான் அறக்கட்டளை அல்லது மனிதாபிமான தங்குமிடம் திட்டங்களில் பணிபுரியும் வேறு ஏதேனும் ஏஜென்சிகள் ஒருவர் எப்போதாவது பார்த்தால் அவர்கள் பெரும்பாலும் மனிதாபிமான துறையில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் எத்தனை ஆண்டுகள் என்று அறிய வேண்டும் ஒருவர் கட்டிடக் கலைஞராகவும் முனைவர் பட்டம் பெற்றவர் அல்லது ஏதேனும் உயர் தகுதி இருப்பவரா என்பதைப் பொருட்படுத்தாமல் தங்களிடம் உள்ள திட்ட மேலாண்மை அடிப்படையில் அந்தச் சூழலில் அந்த தனிநபர் பணியாற்றி உள்ளாரா இல்லையா என்பதை அவர்கள் ஆராய்கிறார்கள் அந்த ஒருவர் தன்னிடம் பயிற்சி பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்றும் தேடுகிறார்கள் பேரழிவு சூழலின் எதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு மற்றும் அந்த நிபுணரை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை இவை உருவாக்குகிறது அவர்கள் எவ்வளவு காலம் ஈடுபட வேண்டும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய செலவுக்கான நிச்சயமற்ற தன்மை ஒரு கட்டிடக் கலைஞர் அல்லது ஒரு ஒரு பொறியியலாளர் ஈடுபடுத்த வேண்டியிருப்பின் எவ்வளவு காலம் ஈடுபடமுடியும் இதற்கு புனரமைப்பு செயல்முறை முழுவதும் உள்ளதா இது நிவாரண நிலையிலிருந்து பேரழிவுக்குப் பிந்தைய மீட்பு அல்லது மூன்று புனரமைப்பு நிலை வரை உள்ளதா ஒருவர் எந்த நிலைக்கு ஈடுபட வேண்டும் எந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் அந்த குறிப்பிட்ட தொழிலின் வளர்ச்சி மற்றும் இறப்பு காரணங்கள் என்ன கூட்டாண்மை நிலைகளில் ஒன்றாக பயணம் என்ன இந்த வெவ்வேறு தொழில்கள் பெயரிலும் இடத்திலும் இடத்திற்கு வேறுபடுகின்றன என்பதும் அவை வழங்கும் நிபுணத்துவத்தை குறிப்பிட்ட பகுதிகள் என்ன என்பதும் தொழில்முறை வாசகங்கள் மூலம் மேலும் பல தவறான புரிதல்களும் உள்ளன இங்கே இந்த குறிப்பிட்ட வழிகாட்டி அதிரடி மற்றும் கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பயிற்சிக்கான ஹியோகோ வழிகாட்டி கொண்டு வருகிறது இது வழிகாட்டும் கொள்கைகளைப் பற்றியும் ஹியோகோ கட்டமைப்பின் கீழ் பட்டியலிடப்பட்டவை பற்றியும் கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் நடைமுறைக்கு இது எவ்வாறு பொருத்தமானது என்பதையும் அதைப் பார்க்க ஒருவர் என்ன வகையான செயல்பாடுகளைப் பற்றியும் பேசுகிறார் முதல் பாயிண்ட் பேரழிவு அபாயக் குறைப்பு ஒரு தேசிய மற்றும் உள்ளூர் முன்னுரிமையை செயல்படுத்துவதற்கான வலுவான நிறுவன அடிப்படையுடன் இருப்பதை உறுதிசெய்கிறது எனது சொந்த அனுபவத்தைப் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குஜராத்தில் பேரழிவு மீட்பு குறித்த எனது கட்டடக்கலை ஆய்வறிக்கையை நான் செய்துகொண்டிருந்தபோது எனது நண்பர்கள் பலர் அந்த திட்டத்தை ஏன் எடுக்கிறீர்கள் என்று அறிவுறுத்தினர் அந்த தொழிலில் உங்களுக்கு உண்மையில் எதிர்காலம் இருக்கிறதா என்றும் கேட்டனர் ஏனென்றால் நீங்கள் ஒரு பேரழிவுக்காகக் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்பதால் இந்தத் துறையில் இவ்வளவு பெரிய நுழைவாயில்கள் மற்றும் வெவ்வேறு துறைகள் ஒன்றிணைந்து செயல்படுகிறதா என்பது பற்றி எனது காலத்தில் அதிக விழிப்புணர்வு இல்லை பின்னர் சுனாமி பல மாநில அரசுகள் மற்றும் தேசிய அரசாங்கங்கள் மற்றும் சர்வதேச துறைகளுக்குப் பிறகு உள்ளூர் முன்னுரிமையுடனும் இது ஒரு தேசிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒரு வலுவான நிறுவன நெட்வொர்க் இருக்க வேண்டும் அங்குதான் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வகுக்கப்பட்டுள்ளது பின்னர் நீங்கள் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தைக் காணலாம் உங்களிடம் மாவட்ட பேரிடர் மேலாண்மை உள்ளது எனவே தேசிய மட்டத்திலிருந்து மாநில மட்டத்திற்கு உள்ளது மேலும் முழு வரிசைமுறை நிறுவப்பட்ட உள்ளூர் மட்டமும் உங்களிடம் உள்ளது இவை அனைத்தும் ஒரு கருவி மட்டத்திலும் நிறுவன பயன்பாட்டு மட்டத்திலும் செயல்பட வேண்டியிருக்கும் இது நில பயன்பாட்டுத் திட்டமிடல் கட்டிடக் குறியீடுகள் பேரழிவு அபாயத்தை அபாயத்திலிருந்து குறைக்கக் கூடிய கட்டுப்பாட்டு வழிமுறைகள் ஆகியவற்றை உருவாக்க முடியும் மேலும் பொருத்தமான மண்டல மற்றும் கட்டிட விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதை உறுதிசெய்து ஒழுங்காக செயல்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் சுனாமி வரை முன்னர் 1991 இல் வடிவமைக்கப்பட்ட கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்தின் முக்கியத்துவத்தை யாரும் உணரவில்லை அது இன்னும் 19 தடவைகள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளது அதன்பிறகு மக்கள் கடல் கரைக்கு அருகில் கட்டத் தொடங்கினர் என்பதில் தீவிரமான தாக்கங்கள் எதுவும் இல்லை மேலும் தாழ்வான பகுதிகளில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன எனவே இந்த கொள்கை அளவிலான முடிவெடுக்கும் செயல்முறையின் முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு உள்ளூர் மட்ட அமலாக்க உத்திகளுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டிடத்தின் பாதுகாப்பு மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் மின் நிலையங்கள் போன்ற முக்கியமான வசதிகளின் பாதுகாப்பைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் பயிற்சியாளர்களின் நிபுணத்துவத்திலிருந்து நேரடியாக ஈர்க்கிறோம் எனவே ஒரு பேரழிவின் உடனடி தாக்கத்தின் கீழ் நீங்கள் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் மருத்துவமனைகள் பள்ளிகள் போன்ற அடிப்படை வசதிகள் என்ன அல்லது அவற்றை நீங்கள் எங்கு வைக்கலாம் துப்புரவு வசதிகள் எவ்வாறு உள்ளன உடனடி பதிலை எளிதாக்க முடியும் எனவே இவை அனைத்தும் கற்பிக்கப்பட வேண்டும் பேரழிவு அபாயங்களை அடையாளம் காணவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் கண்காணிக்கவும் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கையை மேம்படுத்தவும் எனவே இடர் மதிப்பீட்டு செயல்முறையை ஒருவர் கவனிக்க வேண்டும் எங்கள் விரிவுரைகள் பலவற்றைப் பற்றி நாங்கள் பேசுகிறோம் இது இடர் மதிப்பீட்டு செயல்முறையில் கவனம் செலுத்துகிறது இது முறையான ஆபத்து மேப்பிங் மற்றும் இடர் தகவல் சேகரிப்புகளை நம்பியுள்ளது ஆபத்தின் வரலாற்று அடுக்குகள் எவ்வாறு ஆம் இது ஒரு பாதிப்புக்குள்ளான பகுதி மற்றும் நீரில் மூழ்கும் வரைபடங்கள் துருக்கியில் சர்வேயர்கள் நாடு முழுவதும் கட்டிட கட்டுமானம் குறித்த விரிவான தகவல்களை பட்டியலிட்டு கிடைக்கச் செய்கிறார்கள் எனவே அவர்கள் பிராந்தியத்தின் எந்தப் பகுதி மற்றும் பூகம்பங்களால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பட்டியலை உருவாக்குகிறார்கள் ஏனெனில் அந்த பிராந்தியத்தில் ஒரு தவறான கோடு செல்கிறது மற்றும் இதுபோன்ற பட்டியல்கள் உதவும் மேலும் இது எந்தவொரு உள்ளூர் அதிகாரத்திற்கும் வேலை செய்வதற்கு ஒரு அர்த்தமுள்ள தீர்வுகளை வழங்க முடியும் ஒரு பேரழிவு தயாரிப்பு திட்டங்கள் அல்லது பள்ளிகள் மற்றும் வீடுகள் மற்றும் பணியிடங்களை குறிவைப்பது பற்றி பேசலாம் மூன்றாவது கொள்கை அனைத்து மட்டங்களிலும் பாதுகாப்பு மற்றும் பின்னடைவு கலாச்சாரத்தை உருவாக்க அறிவு புதுமை மற்றும் கல்வி ஆகியவற்றைப் பயன்படுத்துவதாகும் எனவே துறைசார் புரிதல் பொறியாளர்கள் கட்டடக் கலைஞர்கள் மற்றும் சர்வேயர்களின் துறைசார் பயிற்சி பற்றியும் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்க உங்களுக்குத் தெரிந்த மேசன்கள் பற்றியும் பேச வேண்டும் அங்குதான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திறன் மேம்பாட்டுத் திட்டங்களை இணைத்து வருவதை ஹுன்னர்ஷாலாவில் காணலாம் அவர்கள் கிராமப்புற சமூகங்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்கிறார்கள் இதனால் அவர்கள் திறமையையும் வேலைவாய்ப்பையும் பாதுகாக்க முடியும் மேலும் அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் எனவே கட்டுமானத் துறையில் குறிப்பாக அபாயகரமான பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் பின்னடைவின் கலாச்சாரத்தின் இன்றியமையாத பகுதியாக இது மாற வேண்டும் அடிப்படை ஆபத்து காரணிகளைக் குறைத்தல் மேலும் இது ஆபத்துக்குள்ளாகும் ஒரு கட்டிடத்தின் கதை மட்டுமல்ல சுற்றுச்சூழல் நிர்வாகத்தைப் பற்றியும் நாம் பேச வேண்டும் இயற்கை பேரழிவு தொடர்பான அபாயங்களை ஒரு பெரிய துறை எவ்வாறு குறைக்க முடியும் ஏனெனில் இது அனைத்தும் கோழி மற்றும் முட்டை கதை இங்கே ஏதோ நடக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் ஏதோ பெரியதாக நடக்கிறது ஏதோ பெரியதாக நடக்கிறது அது சிறிய விஷயத்தை பாதிக்கிறது காலநிலை மாற்றத்தைப் பற்றி நாம் பேசுகிறோம் காலநிலை மாற்ற தழுவலுக்கும் பேரழிவு அபாயக் குறைப்புக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறதா எனவே ஐந்தாவது கொள்கை அனைத்து மட்டங்களிலும் பயனுள்ள பதிலுக்கான பேரழிவு தயார்நிலையை வலுப்படுத்துங்கள் எனவே பேரழிவு தயாரிப்பு மற்றும் பதிலில் பயிற்சியாளர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு மேலும் இது எந்தவொரு பேரழிவிற்கும் மனித மற்றும் நிதி செலவினங்களையும் எந்த வகையான பழுது மற்றும் புனரமைப்புக்கும் செலவாகும் மற்றும் உள்ளூர் திறன்களை எவ்வாறு கொள்முதல் செய்வது எவ்வாறு கொள்முதல் செய்வது என்பதையும் செலவிட வேண்டும் வளங்கள் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் அங்கேயே அடங்கும் கட்டப்பட்ட சூழலைப் பற்றி நாம் பேசும்போது வழிகாட்டி கட்டப்பட்ட சூழலை விவரிக்கிறது இது மனித குடியிருப்புகள் கட்டிடம் மற்றும் உள்கட்டமைப்பு போக்குவரத்து எரிசக்தி நீர் மற்றும் கழிவு மற்றும் தொடர்புடைய சேவைகளை குறிக்கிறது மேலும் இது வணிக சொத்து மற்றும் கட்டுமானத் தொழில்கள் மற்றும் கட்டப்பட்டவை சூழல் மற்றும் தொடர்புடைய தொழில்கள் எனவே ஒரு தொழில்முறை நிபுணரைப் பற்றி நாம் பேசும்போது கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தொழில்முறை என்ற சொல் தொழில்நுட்ப ஆதரவு சேவைகள் ஆலோசனை மற்றும் விளக்கவுரை வடிவமைப்பு திட்டமிடல் திட்ட மேலாண்மை மற்றும் செயல்படுத்தல் ஆகியவற்றில் முதன்மையாக அக்கறை கொண்ட பயிற்சியாளர்களாக நாங்கள் குறிப்பிடுகிறோம் மேலும் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு ஆய்வுகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப தோல்விகளை விசாரிக்கக்கூடிய ஒருவர் அவர்கள் ஒரு வாடிக்கையாளரால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக ஒரு ஒப்பந்தக்காரர் மூலமாகவோ பணியாற்றலாம் எனவே இந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடுகளைத் தவிர கொள்கைகள் தரநிலைகள் குறியீடுகள் மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்பை வடிவமைத்தல் மற்றும் செயல்படுத்துவதில் அவர்கள் மிகவும் அக்கறை கொண்டுள்ளனர் அவை ஆபத்துகளிலிருந்து ஏற்படும் அபாயங்களைக் குறைப்பதில் முக்கிய செல்வாக்கைக் கொண்டுள்ளன மேலும் இது எவ்வாறு பரவுகிறது கட்டமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பயிற்சியாளர்கள் பயிற்சி மற்றும் தொழில்முறை கல்வி மற்றும் ஆராய்ச்சி மூலம் அறிவை எவ்வாறு பரப்புகிறார்கள் எனவே எங்களிடம் ஒரு நிபுணத்துவம் உள்ளது சர்வேயர்கள் பொறியாளர்கள் கட்டடக் கலைஞர்கள் நிச்சயமாக கட்டடக்கலைத் தொழிலில் எங்களுக்கு இன்னொருவர் பில்டர் மற்றும் கிளையண்ட் இருக்கிறார் ஆனால் ஒரு பேரழிவு சூழலில் அது சூழலில் சூழலுடன் மாறுபடும் எனவே முக்கிய கேள்வி என்ன நிபுணத்துவம் பயன்படுத்த வேண்டும் எப்போது இந்த முழு வழிகாட்டியும் பேசும் மிக அடிப்படையான கேள்வி இது எனவே இதற்காக பேரழிவு நிர்வாகத்தை புரிந்து கொள்ளும் செயல்முறையை ஒருவர் எவ்வாறு பார்க்க முடியும் என்பதை குழு புரிந்து கொண்டுள்ளது அவர்கள் 7 கட்டங்களை அடையாளம் கண்டுள்ளனர் ஒன்று ஆபத்து மற்றும் பாதிப்பு மதிப்பீடு இடர் குறைப்பு மற்றும் தணிப்பு பேரழிவு தயாரிப்பு மற்றும் பேரழிவுக்கு முந்தைய திட்டமிடல் அவசர நிவாரணம் ஆரம்பகால மீட்பு மற்றும் மாற்றம் புனரமைப்பு புனரமைப்புக்கு பிந்தைய வளர்ச்சி மறுஆய்வு மற்றும் தற்போதைய குறைப்பு எனவே நாங்கள் ஒரு கோட்டை வரைய வேண்டிய இடத்திலிருந்தே பேசுகிறோம் எனவே இது முந்தைய மற்றும் பின்னர் ஒரு நீண்ட காலமாகும் ஆகவே பேரழிவுக்கு முன்னர் பேரழிவின் போது மற்றும் பேரழிவுக்குப் பிந்தைய செயல்முறையை அவர்கள் இப்படித்தான் பார்த்தார்கள் எனவே அந்த செயல்பாட்டில் அவர்கள் வகைப்படுத்தியுள்ளனர் எனவே ஒரு கட்டமைப்பானது ஒரு பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் தாக்கத்திலிருந்து எவ்வாறு சுழல்கிறது என்பதைப் பற்றிய ஒரு கருத்தியல் புரிதலைப் புரிந்துகொண்டுள்ளது சில நாட்களுக்கு மட்டுமே அவை நிகழும் நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கிறது அவற்றைப் பாதுகாப்பது குப்பைகள் மற்றும் நீரைத் துடைப்பது உங்களுக்குத் தெரிந்த உணவு உடனடி உடனடி பதிலாக பின்னர் படிப்படியாக அவர்கள் வாழ்வாதாரங்களை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள் அல்லது அவர்கள் தங்கள் படைப்புகளை எவ்வாறு பெறுகிறார்கள் அல்லது மாற்றத்தில் சில தற்காலிக ஆரம்ப மீட்டெடுப்பை எவ்வாறு வழங்க முடியும் புனரமைப்பு கட்டத்தை ஒருவர் பார்க்க முடியும் அங்குதான் நாம் பேசும்போது இதைப் பற்றி பேசும்போது நிலையான வளர்ச்சியை நாங்கள் எவ்வாறு ஒருங்கிணைக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அங்குதான் பேரழிவைப் பார்க்க வேண்டும் தடுப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி எனவே நீங்கள் அதை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இது மீண்டும் மீண்டும் நிகழக்கூடும் ஏனெனில் அதே சம்பவம் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் நிகழக்கூடும் எனவே இதை ஒருவர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அதற்காக எவ்வாறு திட்டமிடலாம் இதன் மூலம் இந்த அபாயங்களை நீங்கள் பின்னர் குறைக்க முடியும் எனவே பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களின் பின்னடைவை மேம்படுத்துவதற்கும் மேலும் ஆபத்துக்களைக் குறைக்க பேரழிவு மேலாண்மை செயல்முறையைத் தெரிவிப்பதற்கும் ஒருவர் உங்களுக்கு முயற்சிப்பார் எனவே இங்கே சுழற்சி உண்மையில் காலப்போக்கில் விரிவடைவதைக் காட்டுகிறது மற்றும் பேரழிவு மேலாண்மை செயல்பாட்டில் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எனவே நீங்கள் நிலையான வளர்ச்சியை அடைய விரும்பினால் ஆபத்து மற்றும் பாதிப்பைக் குறைத்து திறனை அதிகரிக்கக்கூடிய பேரழிவுக்கு முந்தைய நிலைமைகள் பேரழிவு தடுப்பு குறிக்கோளுக்கு உள்ளூர் சமூகங்களின் பின்னடைவு ஆகியவற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அங்குதான் உங்கள் பயிற்சி அனைத்து திறன் மேம்பாடும் கவனம் செலுத்துகிறது இதனால் அது சமூகங்களுக்கு மேலும் உதவக்கூடும் எனவே இந்த 7 கட்டங்களும் காலப்போக்கில் பட்டியலிடப்பட்டுள்ளன பின்னர் 4 வெவ்வேறு தொழில் வல்லுநர்கள் கட்டட வடிவமைப்பாளர்கள் சர்வேயர்கள் திட்டமிடுபவர்கள் பொறியாளர்கள் இது முழு வழிகாட்டியை விவரிக்க முயற்சிக்கும் ஒரு வகையான கட்டமைப்பாகும் இப்போது ஒரு சில செயல்பாடுகளைச் சொல்வோம் ஆபத்து மற்றும் பாதிப்பு மதிப்பீட்டில் அடங்கும் நடவடிக்கைகள் யாவை இது தற்போதைய மற்றும் எதிர்கால அபாயங்களின் தன்மை மற்றும் அளவைப் பற்றி பேசலாம் ஏதேனும் பூகம்பங்களை நாம் கணிக்கிறோமா நாங்கள் ஒரு சுனாமியை முன்னறிவிக்கிறோம் இந்த செயல்பாட்டில் ஒரு நிலச்சரிவை நாங்கள் கணிக்கிறோம் அவை நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் மற்றும் அந்த செயல்பாட்டில் மருத்துவமனைகள் பள்ளிகள் போன்றவற்றை நாங்கள் உண்மையில் எங்கு வசதி செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கணினி மாடலிங் செயற்கைக்கோள் பட ஜி எஸ் நுட்பங்களைப் பயன்படுத்துவதில் வெவ்வேறு நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் மேலும் இது சமூகங்களின் அறிவின் பங்கேற்பாளராகவும் பாதிப்பு மற்றும் சமாளிக்கும் திறன் குறித்த அவர்களின் அறிவு எவ்வாறு இருக்கக்கூடும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் ஆபத்து மற்றும் பாதிப்பு மதிப்பீட்டிற்குள் வரும் பேரழிவுகளின் சமூக காரணத்தை நீங்கள் பார்த்தால் கடவுள் ஒரு இயற்கை சூழலாகக் கொடுத்திருக்கிறார் பின்னர் இந்த சூழல் எவ்வாறு விநியோகிக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்த்தால் அது விநியோகிக்கப்படுகிறது அது இடஞ்சார்ந்த மாறுபடும் இது வாய்ப்புகள் மற்றும் ஆபத்துகளின் சமமற்ற விநியோகம் தென் அமெரிக்காவில் அவர்களிடம் பணக்கார தங்கச் சுரங்கங்கள் உள்ளன ஆனால் அவை மீண்டும் சில பேரழிவு பாதிக்கப்பட்ட பகுதிகளைக் கொண்டுள்ளன இதேபோல் நாட்டின் வேறு சில பகுதிகளில் அவர்களிடம் எதுவும் இல்லை ஆனால் அவர்களிடம் மிகக் குறைந்த வளங்கள் உள்ளன எனவே அவர்களின் நல்ல வாய்ப்புகள் மற்றும் ஆபத்துகள் பற்றி வெளிப்படையாக பேச்சுக்கள் உள்ளன பின்னர் இந்த சமூக செயல்முறை சமமற்ற அணுகலை தீர்மானிக்கிறது எடுத்துக்காட்டாக பாலினம் மற்றும் சுனாமி மீட்பு நேரம் கூட பெண்கள் நீந்த முடியாமல் இறந்துவிட்டதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் மேற்கு கண்டத்தின் வேறு பகுதியில் இது பாதிக்கப்பட்டிருந்தால் அது வேறு விஷயமாக இருக்கலாம் ஏனெனில் அவர்களுக்கு நீந்தத் தெரிந்த பெண்கள் அவர்கள் பள்ளியில் கற்பிக்கப்படுகிறார்கள் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய இடம் இருப்பதால் நீங்கள் சவுதியிலும் இதைச் செய்தால் அவர்களுக்கு திறன் வேறுபாடு மிகப் பெரியது ஏனெனில் பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே அந்த வகையில் இது வெவ்வேறு வாய்ப்புகள் சில ஆதாரங்களுக்கான வெவ்வேறு அணுகல் வெவ்வேறு வர்க்கம் வெவ்வேறு பாலினம் மற்றும் இயலாமை பற்றி வெளிப்படையாகப் பேசுகிறது ஊனமுற்றோர் பற்றி என்ன அகதி குடியேற்ற நிலை மற்றும் நாங்கள் எந்த வகையான வசதிகளை வழங்குகிறோம் இல்லை சமூக அமைப்புகள் மற்றும் அதிகார உறவுகள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகள் எனவே இந்த முழு விளக்கப்படமும் வெவ்வேறு பரிமாணங்கள் எவ்வாறு ஆபத்துகளுக்கு பங்களிக்கின்றன என்பதைப் பற்றி பேசுகிறது நீங்கள் புள்ளிவிவர அம்சத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் தொற்றுநோயியல் பேரழிவுகளுக்கான ஆராய்ச்சிக்கான CRED மையத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட அட்டவணையைப் பார்த்தால் பஞ்சங்கள் இவை மெதுவான ஆரம்பம் மற்றும் விரைவான துவக்கம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் வறட்சியான பஞ்சம் 86 9 இறப்புகளாகும் அதே நேரத்தில் விரைவான தொடக்க பேரழிவை நீங்கள் காண்பது மிகவும் குறைவு இதேபோல் அரசியல் வன்முறையின் இறப்புகள் 270 மில்லியன் மற்றும் 62 4 பேசுவதைக் காணலாம் இது தரவு பற்றி பேசுகிறது இப்போது கருவிகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது ஒரு சர்வேயர் இயற்கையாகவே எவ்வாறு செய்ய முடியும் மற்றும் புவியியல் மக்கள் அபாய மேப்பிங் நிலச்சரிவு பாதிப்புக்குள்ளான பகுதியை உருவாக்க முடியும் இது எனது பி டி மாணவரிடமிருந்து உருவாக்கப்பட்ட வரைபடம் வடிவியல் துறையின் உதவி மற்றும் இடர் குறைப்பு மற்றும் தணிப்பு இங்கே எந்த வகையான உத்திகள் அல்லது கொள்கை நோக்குநிலை ஏற்கனவே அறியப்பட்ட அபாயங்களுக்கான பாதிப்பைக் குறைக்க நாம் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பற்றி பேசுகிறோம் மேலும் பாதிக்கப்படக்கூடிய கட்டமைப்புகளை எவ்வாறு வலுப்படுத்துவது கட்டிட செயல்பாட்டை அதிக அளவில் தடுப்பது பற்றி பேச வேண்டும் ஆபத்து எனவே அந்த நடவடிக்கைகளை எவ்வாறு தடுப்பது மற்றும் சொத்துக்களை நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல் தொடர்ச்சி சமூகம் சார்ந்த பேரழிவு தயாரிப்பு எனவே இவை அனைத்தும் ஆபத்து குறைப்பு மற்றும் தணிப்பு ஆகியவற்றின் கீழ் வருகின்றன கட்டிட விதிமுறைகளைப் பற்றி நாங்கள் பேசும்போது நீங்கள் எதையாவது தடுக்க வேண்டுமென்றால் உண்மையில் காசிடி ஜான்சன் கட்டிடப் படிப்பைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார் குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் கட்டிடப் படிப்பின் தேவை எனவே பேரழிவு அபாயத்தைக் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கை உள்ளது இது பேரழிவு அபாயத்திற்கான ஒரு சூழலை உருவாக்குவது பற்றி உள்ளது இது குறிப்பாக நில பயன்பாட்டுத் திட்டமிடல் மற்றும் கட்டடத்திற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பில் கவனம் செலுத்துகிறது நீங்கள் அதைப் பார்த்தால் அது பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய முறைசாரா குடியேற்றங்களைப் பற்றி பேசுகிறது இது கட்டிடம் மற்றும் கட்டுமான நிலை பற்றி பேசுகிறது இது ஒரு திட்டமிடல் மற்றும் நில நிர்வாகமாகும் எனவே இவை இரண்டு வெவ்வேறு அளவுகள் அதை மறைக்க முயற்சிக்க வேண்டும் பேரழிவு தயாரிப்பு மற்றும் பேரழிவுக்கு முந்தைய திட்டமிடல் எனவே நாங்கள் உங்களைப் பற்றி பேசினோம் நாங்கள் எந்த வகையான திறன்களை வழங்க வேண்டும் அதற்காக நாங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் பின்னர் பேரழிவுக்குப் பிறகு அவசரகால நீர் வழங்கல் மற்றும் சுகாதாரம் பற்றி பேச வேண்டும் ஹுதுத் சூறாவளிக்குப் பிறகு உங்களில் யாராவது நினைவில் இருக்கிறார்களா என்று எனக்குத் தெரியவில்லை சாலைகள் துண்டிக்கப்பட்டு ஒரு கரையோரப் பகுதியாக இருப்பதால் பல பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடிநீர் கூட கிடைக்கவில்லை இணைப்பு சிக்கல்களால் அவர்களால் சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை இதேபோல் காஷ்மீர் வெள்ளத்தில் ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரங்களுக்குப் பிறகு அது வேறுபட்ட பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது தொற்றுநோய் மற்றும் உள்ளூர் நோய்கள் ஏனெனில் நீர் குறைந்து வெவ்வேறு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்துள்ளன மேலும் இது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது அவசரகால நிவாரணத்தில் லாஜிஸ்டிக் திட்டமிடல் இந்த பொருட்களை நீங்கள் எவ்வாறு கொள்முதல் செய்யலாம் தற்காலிக கூடாரங்கள் உணவு தங்குமிடம் மற்றும் அவற்றை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும் கால்நடைகள் பாதுகாக்கப்படுவதை நாங்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த அம்சங்கள் நிவாரண முகாம்கள் மற்றும் தங்குமிடம் பொருட்கள் எனவே ஏதேனும் நடந்தால் அவற்றை எவ்வாறு பாதுகாப்பது எந்த வகையான தற்காலிக கட்டமைப்புகள் நாம் நிமிர்ந்துள்ளோம் எந்த நேரம் எடுக்கும் இவை அனைத்தும் தயாரிப்பு திட்ட திட்டமிடல் மற்றும் மேலாண்மை எனவே இங்குதான் ஒரு மூலோபாய செயல் திட்டம் மற்றும் இந்த உடனடி நிவாரண நிலைமைகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் ஏனெனில் வெவ்வேறு நடிகர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் எஸ் அடிப்படையிலான தரவுத்தளத்தைப் பயன்படுத்தி சர்வேயர்கள் எவ்வாறு தயார் செய்யலாம் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு போல எதிர்கால ஆபத்து நிகழ்வுகளுக்கு அவர்கள் எவ்வாறு தயார் செய்கிறார்கள் ஆரம்பகால மீட்பு மற்றும் மாற்றத்தில் நிவாரண நிலையிலிருந்து நகர்கிறது அங்குதான் தணிக்கைகளின் உடல் நிலைமைகள் தணிக்கை செயல்முறை குறித்து ஒரு கணக்கெடுப்பை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பற்றி பேசுகிறோம் யாருக்கு வசதி செய்வது இந்த கிராமத்திற்கு எத்தனை வீடுகள் எந்த கிராமத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவே இந்த பகுதி அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் இங்குதான் இழப்பீட்டுத் தொகுப்புகள் சமூக வள வரைபடத்துடன் விரைவான மேப்பிங் பயிற்சிகள் வீட்டுத் தேவைகள் நிலம்கணக்கெடுப்பு மற்றும் கையகப்படுத்தல் ஏனெனில் முக்கிய தற்காலிக பகுதியாக நாங்கள் ஏதேனும் தற்காலிக தங்குமிடம் வழங்க விரும்பினால் நீங்கள் எங்கு வழங்குகிறீர்கள் இடம் எங்கே இது ஒரு பாதுகாப்பான இடம் மற்றும் அதை எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது எனவே இவை அனைத்தும் நில அளவீடு மற்றும் கையகப்படுத்தல் ஆகியவற்றில் வருகின்றன வீட்டுவசதி தேவைகள் எத்தனை பேர் அல்லது முழு கிராமத்திற்கும் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது சேதமடைந்த ஓரளவு சேதமடைந்த அல்லது முழுமையாக சேதமடைந்த நபர்களின் தொகுப்பு மட்டுமே எனவே இந்த முழு தணிக்கை செயல்முறையும் தொடர்கிறது அங்குதான் ஒருவர் கவனிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வலது புறத்தில் ஒரே மாதிரியான செயல்பாடுகளுக்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் இழப்பீட்டுத் தொகுப்பின் ஒரு பகுதியாக இருந்த கட்டுமானப் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தைத் தேர்ந்தெடுப்பது குறித்து கட்டடக் கலைஞர்கள் ஆலோசனை கூறுவார்கள் இதேபோல் சர்வேயர்கள் நிதி இழப்பீட்டுத் தொகுப்பைப் பற்றி பேசுகிறார்கள் ஒரு குடும்பத்திற்கான பணச் செலவுகளை முறித்துக் கொள்ளுமாறு ஆலோசனை கூறுகிறார்கள் எனவே ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு செலவு இதை அதிகம் கவனிக்க வேண்டும் ஏனெனில் மதிப்பீட்டில் அதிகம் செய்ய வேண்டியது மதிப்பீட்டில் இன்னும் நிறைய இருக்கிறது மற்றும் தரமான செலவு மற்றும் தனிநபர் மற்றும் குடியேற்றத்தின் நன்மைகள் பற்றி பேசும் திட்டமிடுபவர்கள் எனவே அவர்கள் ஒட்டுமொத்த செயல்முறையையும் தனிப்பட்டதையும் பார்க்கிறார்கள் இங்கே அவர்கள் கட்டுமான முறைகள் பற்றி பேசுகிறார்கள் நாங்கள் எந்த வகையான முறைகள் ப்ரீபாப் முறைகள் பயன்படுத்தப் போகிறோம் அல்லது சில பாரம்பரிய முறைகளைப் பயன்படுத்தப் போகிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நான் இங்கேயும் அங்கேயும் சுருக்கமாகத் தொடுகிறேன் எனவே இதேபோல் கட்டடக் கலைஞர்கள் சமூக மேம்பாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து சமூகக் குழுக்கள் மற்றும் வீடுகளுடன் கணக்கெடுப்புகளை மேற்கொள்கின்றனர் ஏனெனில் அந்த வாழ்விட மேப்பிங் பயிற்சியை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக தரங்கம்பாடி பென்னி குரியகோஸ் மற்றும் அவரது குழுவினர் அவர்கள் சமூகங்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள் சுனாமி தாக்கியபோது கூட அவர்கள் புரிந்து கொண்டனர் அவை சேதமடைந்த பகுதியைக் கூட பெறவில்லை அதாவது இது ஏற்கனவே இருந்தது எனவே அவர்கள் தேவை சமூக மக்களை உள்ளடக்கியது அதனால் தான் எதை விரும்புகிறார் எந்த ஆவணங்களும் எஞ்சியிருக்காது எனவே நீங்கள் அதை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அதனால் ஒரு சர்வேயர் பார்க்கிறார் பங்கேற்பு கணக்கெடுப்புகளை அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் நிச்சயமாக நீங்கள் இங்கே சில ஒன்றுடன் ஒன்று காணலாம் மேலும் பொறியாளர்கள் அணுகல் மற்றும் முக்கிய முக்கிய சேவைகளை வழங்குவது பற்றி பேசுகிறார்கள் நீர் வழங்கல் அல்லது சுகாதாரம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் எனவே அதைப் போலவே இங்கே நீங்கள் கருத்துத் திட்டமிடுபவர்களில் நில அளவீடுகளை மேற்கொள்வதைக் காணலாம் எனவே அவர்கள் திட்டமிடுபவர்கள் நீர்நிலை நிபுணர் மற்றும் தொழில்நுட்பத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் ஒரு நீரில் மூழ்கும் வரைபடங்களை உருவாக்குகிறீர்கள் என்றால் அந்த நீரில் மூழ்கும் வரைபடத்தின் தரவை எவ்வாறு பெறுவீர்கள் எனவே ஹைட்ரோலாஜிக்கல் மாடலிங் மக்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் அவர்கள் செய்த தரவு என்ன உங்கள் மாடலிங் முறையில் அதை எவ்வாறு இணைத்துக்கொள்ளலாம் அது எவ்வாறு தகவலறிந்த முடிவெடுக்கும் மட்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இந்த முழு செயல்முறைக்கும் ஒரு பல்வகை உள்ளது உதாரணமாக ஹுதுத் சூறாவளியின் உடனடி தாக்கத்தில் நீங்கள் காணலாம் சேதமடைந்த சொத்துக்களின் பட்டியலையும் முழு புள்ளிவிவர தகவல்களும் மாவட்ட ஆட்சியரங்கத்திற்கு வருவதைக் காணலாம் எனவே இதுதான் எங்கள் தேவைகள் மதிப்பீடு உதாரணமாக எந்த கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன அவை ஓரளவு சேதமடைந்துள்ளன அவை சரிசெய்யப்படலாம் என்பதையும் அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் உதாரணமாக இழப்பீட்டுத் தொகுப்பில் பழுதுபார்ப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு 5000 ரூபாய் தருகிறோம் ஆனால் அதற்கு 5000 ரூபாய் செலவாகும் என்று நினைக்கிறீர்களா எனவே இப்போது உண்மை என்னவென்றால் இந்த மக்கள் அனைவரும் ஒரே வீட்டில் 5000 போதாது என்ற போதிலும் இன்னமும் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள் தேவையைப் புரிந்து கொள்வதில் ஏதோ தவறு நடக்கிறது மூன்று குடும்பங்கள் இன்னும் ஒரே வீட்டில் வாழ்கின்றன ஏனென்றால் அற்ப தொகை எதுவுமில்லை எனவே பல காரணங்கள் அல்லது அரசியல் காரணங்கள் அல்லது உள்ளூர் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை எனவே இப்போது உண்மை என்னவென்றால் இந்த மக்கள் அனைவரும் ஒரே வீட்டில் 5000 போதாது என்ற போதிலும் இன்னமும் ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள் தேவையைப் புரிந்து கொள்வதில் ஏதோ தவறு நடக்கிறது மூன்று குடும்பங்கள் இன்னும் ஒரே வீட்டில் வாழ்கின்றன ஏனென்றால் அற்ப தொகை எதுவுமில்லை எனவே பல காரணங்கள் அல்லது அரசியல் காரணங்கள் அல்லது உள்ளூர் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை இங்குதான் அவர்கள் போக்குவரத்து வசதிகள் திட்டமிடுபவர்கள் சேவைகளின் முக்கிய நெட்வொர்க்குகள் பற்றிப் பேசுகிறார்கள் மேலும் அவர்கள் எந்தவொரு உள்கட்டமைப்பு உள்ளீட்டையும் செயல்படுத்த வேண்டுமானால் அவர்கள் பேசுகிறார்கள் அங்கு அவர்கள் சிவில் பார்க்க வேண்டும் வேலை செய்கிறது மதிப்பீடுகள் செலவு ஒப்பந்தம் மற்றும் டெண்டரிங் செயல்முறை உங்களுக்குத் தெரியும் எனவே சர்வேயரும் பொறியியலாளர்களும் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைப்பது இப்படித்தான் இதேபோல் புனரமைப்பு கட்டத்தில் எங்களிடம் வீட்டுக் கட்டட வடிவமைப்பு உள்ளது மேலும் இதில் ஈடுபட்டுள்ள கட்டடக் கலைஞர்கள் அவர்கள் எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் உள்கட்டமைப்பு மற்றும் கட்டிட எல்லைகளுக்கு இடையிலான மேற்பார்வை மற்றும் இடைமுகம் ஆகியவை பயிற்சியையும் அதை வழங்குவதையும் குறைந்த விலை மாதிரிகளில் சமூகங்களின் பங்களிப்பு மற்றும் மேற்பார்வை சில வழிகாட்டுதல் சில வழிகாட்டுதல்களை வழங்குதல் உள்கட்டமைப்பு திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் குறித்து ஆலோசனை வழங்குதல் எனவே இதுதான் உயர்நிலை தரம் மற்றும் வசதிகளுக்கு அடிப்படை உள்கட்டமைப்பு சேவைகளை வழங்குவதற்கான வாய்ப்பாகும் புனரமைப்பு என்பது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நீர் போக்குவரத்து மற்றும் கழிவு உள்கட்டமைப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் வடிவமைத்து வழங்குவதற்கான ஒரு முக்கியமான வாய்ப்பாகும் ஒருங்கிணைப்பு பல நன்மைகளைத் தரக்கூடும் எனவே பேரழிவு என்பது ஒரு நிகழ்வாக பேரழிவு என்று நான் கருதுகிறேன் இது மீண்டும் சிறப்பாக உருவாக்க ஒரு வாய்ப்பாகக் கருதப்படுகிறது எனவே கழிவு மேலாண்மை எரிசக்தி ஆகியவற்றை எவ்வாறு இணைக்க முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே பயிற்சித் திட்டங்கள் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை மற்றும் கொடுக்கப்பட்ட ஒரு சதவீத நிலத்திற்குள் 15 சென்ட் நிலம் நீங்கள் 300 வீடுகளை எவ்வாறு உருவாக்கப் போகிறீர்கள் எவ்வளவு திறம்பட செல்லப் போகிறீர்கள் என்பதையும் வரையறுக்கிறது எனவே கட்டடக் கலைஞர் மீண்டும் சர்வேயர்களுடன் ஒருங்கிணைக்க வேண்டியது மற்றும் ஒரு மேக்ரோ நிலை ஒருங்கிணைப்பு உள்ளது மைக்ரோ லெவல் ஒருங்கிணைப்பு வேலை செய்யும் போது அவர்கள் இடைமுகப்படுத்த வேண்டும் புனரமைப்புக்கு பிந்தைய அபிவிருத்தி மதிப்பாய்வின் கடைசி கட்டம் மற்றும் உங்களிடம் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு உள்ளது இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் என் அவர்கள் செய்ய வேண்டிய படிப்படியான திருத்தங்கள் மற்றும் மேம்பாட்டுக் கட்டுப்பாட்டை எவ்வாறு கொண்டிருக்க வேண்டும் இதேபோல் திட்ட மேலாண்மை செலவு செயல்திறன் மற்றும் ஆழமான சேவை தொடர்பான நிதி ஆலோசனையிலும் செயல்படுகிறது அவர்கள் எந்தவிதமான நிதி உதவியையும் எடுத்திருந்தால் அதை நாம் எவ்வாறு ஒருங்கிணைக்க வேண்டும் மற்றும் பராமரிப்பு ஆலோசனை எனவே ஒருவர் குறுகிய மற்றும் நடுத்தர மற்றும் நீண்ட கால பராமரிப்பு உத்திகள் மற்றும் உள்கட்டமைப்பு பராமரிப்பு ஆலோசனை மற்றும் மறுபயன்பாடு ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் எனவே நாளை சில ஏஜென்சிகள் ஒரு குறிப்பிட்ட சாலையை உருவாக்கியிருந்தால் 5 ஆண்டுகளுக்குப் பிறகு யார் பொறுப்பேற்கப் போகிறார்கள் என்றால் அது சேதமடைகிறது எனவே அந்த வகையில் நீங்கள் அதன் செயல்திறன் மற்றும் அதன் பாதுகாப்பு பகுதியைப் பார்க்க வேண்டும் ஒரு தணிக்கை செய்ய வேண்டும் எனவே இந்த முழு செயல்முறையும் கட்டடக் கலைஞர்கள் சர்வேயர்களுடன் வகைப்படுத்தப்பட்டுள்ளது உங்களால் முடியும் என்று நினைக்கிறேன் ஒருவர் இந்த அறிக்கையின் மூலம் செல்ல முடியும் பல்வேறு நடவடிக்கைகள் என்ன எந்த நேரத்தின் பகுதிகள் மற்றும் பல்வேறு தொழில்கள் என்ன அவை அவற்றின் ஒவ்வொரு வேலையுடனும் எவ்வாறு தொடர்புபடுத்த முடியும் என்பதைப் புரிந்துகொள்ள இது நிச்சயமாக நமக்கு உதவும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்